மாணவர்களை வரவேற்கிறோம் முந்தைய வகுப்பில் நாம் இந்திய வணிக சூழ்நிலை மற்றும் பணி மூலதன நிதி எவ்வாறு வங்கிகளால் தொழிலுக்கு வழங்கப்படுகிறது என்பதைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இப்போது எஃகு துறையில் பணிபுரியும் வெவ்வேறு நிறுவனங்களின் வெவ்வேறு லிக்விடிட்டி ரேஷியோவைப் பார்ப்போம் செய்ல் நீங்கள் பார்த்தால் 2000 2001 முதல் 2011 12 வரை அவர்கள் நீமைத்தன்மை விகிதம் நடப்பு விகிதத்தைப் பற்றி பேசினால் அது குறைந்தபட்ச தேவை அளவான 1 33ஐ பிந்தைய ஆண்டுகளில் தொட்டுவிட்டது ஆனால் ஆரம்பத்தில் அல்லது முந்தைய ஆண்டுகளில் அல்லது சென்ற ஆண்டில் இந்த விகிதம் மிக அதிகமாக 2000 2001 இல் 1 581 ஆக இருந்தது மற்றும் 2007 08 போன்ற ஆண்டுகளில் இது 2 19 மற்றும் 2 07 ஆக இருந்தது இது 21 இன் கட்டைவிரல் விதிக்கான சரியான தேவை அளவுடன் ஒப்பிடும்போது மிக அதிகம் எனவே இதன் அர்த்தம் செய்ல் அதற்கான கட்டைவிரல் விதி இப்போது 11 ஆகும் நீங்கள் அதைப் பார்த்தால் அவை ஆசிட் டெஸ்ட் விகிதத்துடன் ஒப்பிடும்போது அவற்றின் நடப்பு விகிதம் மிக அதிகமாக இருப்பது ஏன் நான் உங்களை இதற்கு அழைத்துச் செல்கிறேன் ஆனால் அதற்கு முன் இந்த 2 விகிதங்கள் மற்ற நிறுவனங்களில் எப்படி இருக்கின்றன என்று பார்ப்போம் நடப்பு சொத்துக்கும் மொத்த சொத்துக்கும் உள்ள அளவை நீங்கள் மீண்டும் செய்ல் ஐ வைத்து பேசினால் நடப்பு சொத்துக்கும் மொத்த சொத்துக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் பாதியாக இருந்தது நடப்பு சொத்துக்கும் மொத்த சொத்துக்கும் உள்ள விகிதம் 50 நடப்பு சொத்து மற்றும் 50 அல்லது சில சமயங்களில் 60 நடப்பு சொத்துக்கள் மற்றும் 40 நிலையான சொத்துக்களாக இருக்கும் சதவிகிதம் வாரியாக இது ஒரு வருடத்தில் 60 வரை உயர்ந்துள்ளது என்பதையும் பாதி ஆண்டுகளில் இது 50 ஆக இருப்பதையும் பார்த்தோம் ஆகவே நீங்கள் சராசரியாக பார்த்தால் சராசரி சதவீதம் 48 ஆகும் இது மிகவும் ஆபத்தான சதவீதமாகும் இது செய்ல் நோய்வாய்ப்பட்ட நிறுவனமாக மாறியதர்க்கு அவர்களிடம் உள்ள அதிக அளவு நடப்பு சொத்துகளின் அளவு ஒரு மிகப் பெரிய அறிகுறியாகும் நடப்பு சொத்துகளின் அளவை அவர்கள் அதிகம் வைத்திருந்தால் நடப்பு சொத்துகள் அதிக அளவில் இருந்தால் நீர்மைத்தன்மையை நிர்வகிக்க முடியவில்லை அல்லது நீங்கள் அதை அவற்றின் மூலதனமாக சரியாக அழைக்கலாம் ஆனால் நீர்மைத்தன்மை உள்ளது தொழில்நுட்ப நொடித்துபோதல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிறுவனத்தின் லாபத்தைப் பார்த்தால் நிறுவனத்தின் நிதி ஆரோக்கியத்தை ஒட்டுமொத்தமாகப் பார்த்தல் நிறுவனத்தின் நலனுக்காக அல்ல என்பது தெரிகிறது இது ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவிற்கு இல்லை ஏனென்றால் நடப்பு சொத்துக்கள் மிக அதிக அளவில் உள்ளது இதன் அறிகுறி நடப்பு விகிதத்தில் மற்றும் நடப்பு சொத்துக்கும் மொத்த சொத்துக்களுக்கும் உள்ள விகித்தில் தெரிகிறது இப்போது பிற நிறுவனங்களின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை இப்போது பார்ப்போம் மற்ற நிறுவனங்களில் குறுகிய கால நீர்மைத்தமை நிலையைப் பற்றி பாப்போம் மற்றும் நாம் செய்ல் ஐ போன்ற மற்ற 2 நிறுவனங்களுடன் ஒப்பிடுகிறோம் மேலும் இந்த ஒப்பீடு கடந்த 3 ஆண்டுகளான 2009 10 10 11 மற்றும் 11 12க்கு மட்டும் உள்ளது மற்றும் சராசரியையும் கணக்கிட்டுள்ளோம் எனவே செய்ல் ஐப் பாருங்கள் அவர்கள் பின்பற்றும் அணுகுமுறையைப் பாருங்கள் அவற்றின் நடப்பு விகிதம் கூட நடப்பு சொத்துக்கள் நடப்பு பொறுப்புகளில் பாதி கூட இல்லை நடப்பு பொறுப்புகளில் பாதி கூட இல்லை எனவே இரு நிறுவனங்களும் இரண்டு தனியார் துறை நிறுவனங்களும் பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றன நீங்கள் மூலப்பொருளைப் பற்றி பேசினாலும் இந்த 2 நிறுவனங்களின் மூலப்பொருட்களில் பெரும்பாலானவை இறக்குமதி செய்யப்பட்ட மூலங்களிலிருந்து வருகின்றன ஏனெனில் மொத்தம் இரும்புத் தாதுவை சிறைபிடித்த சுரங்கங்களும் செய்ல் என்று அழைக்கப்படும் நிறுவனம் இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருட்களை அதிக அளவில் சார்ந்து இருக்கிறது எனவே இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருளைக் கொண்டு மொத்த வரிகளையும் பிற செலவுகளையும் செலுத்திய பின்னர் அவை எதிர்மறையான பணி மூலதனத்தைப் பராமரிக்கின்றன அவர்கள் ஒரு ஆக்ரோஷமான அணுகுமுறையைப் பின்பற்றுவதன் மூலம் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் மேலும் நீங்கள் டிஸ்கோவையும் பார்த்தால் நன்கு நிர்வகிக்கப்படும் நிறுவனம் மிகவும் நிதி ரீதியாக ஒழுக்கமான நிறுவனமாகும் மேலும் அவர்கள் எதிர்மறையான பணி மூலதனத்துடன் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் அவர்கள் நடப்பு விகிதம் 1 க்கும் குறைவாக இருக்கிறது நீங்கள் சராசரியாக பார்த்தல் 0 91 ஆகும் செய்ல் ஆலை ஆசியாவின் முதல் உயர் தொழில்நுட்ப எஃகு உற்பத்தி ஆலை என தரப்படுத்தப்பட்டது எனவே எஃகு தரம் மற்றும் விலை இந்த 2 நிறுவனங்களின் எஃகுக்கு மக்கள் செலுத்தியது செய்ல் நிறுவனம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக சந்தையில் ஒரே வீரராக 90 அல்லது 80 90 சந்தையில் இருந்தது அவை பணி மூலதன நிர்வாகத்தைப் பொருத்தவரை மிகவும் மோசமாக செயல்படுகிறது மேலும் இந்த தனியார் துறை நிறுவனங்களைப் பற்றி நீங்கள் பேசினால் அவை மிகவும் முன்னால் உள்ளன எனவே இது தான் பொது மற்றும் தனியார் துறையில் உள்ள வேறுபாடு அதாவது பொதுத்துறை நிறுவனங்களில் அல்லது தனியார் துறை நிறுவனங்களில் பணி மூலதனம் எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பது இதேபோல் நடப்பு சொத்துக்கும் மொத்த சொத்துகளுக்கும் உள்ள சதவீதத்தைப் பற்றி பேசும்போது 3 நிறுவனங்களில் உள்ள நடப்பு சொத்துக்கும் மொத்த சொத்துகளுக்கும் உள்ள சதவீதம் நடப்பு சொத்துக்கள் ஆரம்ப ஆண்டுகளில் செய்ல் இல் மிக உயர்ந்த மட்டத்தில் இருந்தன பிந்தைய ஆண்டுகளில் இது 34 ஆக குறைந்துள்ளது சராசரி அளவு 34 ஆக செயல்படுகிறது டிஸ்கோவின் இல் இது 34 ஆக சமீபத்தில் குறைந்துள்ளது முந்தைய ஆண்டுகளில் இது 60 ஆக இருந்தது எனவே இந்த பொது மற்றும் தனியார் துறை நிறுவனங்களை நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் நாங்கள் வித்தியாசத்தைக் காணலாம் இறுதியில் எல்லா முனைகளிலும் செயல்திறன் இல்லாததால் அவர்கள் தவறாக நிர்வகித்ததற்கான விலையை மக்கள் செலுத்துகிறார்கள் நீங்கள் தயாரிப்பின் தரம் பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் உற்பத்தி செலவு பற்றி பேசுகிறீர்கள் அந்த திறனற்ற தன்மை மற்றும் சந்தையில் மூல உற்பத்திக்கு மக்கள் விலை செலுத்துகிறார்கள் இவை அனைத்தும் இந்த நிறுவனங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் விதிமுறைகளுக்கு எதிரானது பொதுத்துறை மாதிரி மோசமாக தோல்வியடைந்தது என்று நாம் கூறலாம் நீங்கள் மூலதன நிலையைப் பற்றி மேலும் அறிய ஆர்வமாக இருந்தாலும் நீங்கள் ஒப்பிடுவீர்கள் இந்திய பொருளாதாரத்தை கண்காணிக்கும் மையத்தின் வலிமை எங்களிடம் உள்ளது எனக் கூறுவது போல பல்வேறு தரவு மூலங்களிலிருந்து தரவைச் சேகரிக்கிறீர்கள் இது 11000க்கு மேற்பட்ட நிறுவனங்கலின் தரவுத்தளத்தைக் கொண்டுள்ளது என்று நினைக்கிறன் அதே துறையில் உள்ள இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் இருப்புநிலைகளை நீங்கள் எடுக்கலாம் பொதுத்துறை நிறுவனம் மற்றும் தனியார் துறை நிறுவனங்களின் பணி மூலதன நிலை என்ன என்பதை நீங்கள் காணலாம் அதாவது அவர்களிடம் உள்ள பெரும் தொகை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிடம் இருக்கும் இருப்புச் சரக்குகள் போன்றவை காணலாம் அதற்காக யாரும் கவலைப்படுவதில்லை அவர்கள் பராமரிக்கும் நடப்பு சொத்துக்கள் அளவு அனைத்துக்கும் ஒரு செலவு உண்டு என்று அவர்களுக்கு தெரியவில்லை இதை அவர்கள் குறைக்க வேண்டும் அவர்களால் செய்ய முடிந்தால் அவர்கள் அதைக் குறைக்க வேண்டும் ஆனால் அதே துறையில் உள்ள தனியார் துறை நிறுவனங்களை நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் நடப்பு சொத்துகளின் அளவு மிகக் குறைவு என்பதையும் அவர்களிடம் இருந்தால் அவர்களிடம் ஓரளவு பணம் மற்றும் கடன் விற்பனை இருப்பதையும் நீங்கள் காண்பீர்கள் இருப்புச்சரக்குகளின் அளவு மிகக் குறைவாக இருக்கும் நடப்பு சொத்துகளின் அளவைக் குறைக்க அவர்கள் முயற்சிப்பார்கள் எனவே பொதுத்துக்கும் தனியார் துறைகளுக்கும் இடையிலான கலாச்சார வேறுபாடு இதுதான் எனவே இங்கே நான் உங்களை கொஞ்சம் பின்வாங்க விரும்புகிறேன் செய்ல் விகிதத்திற்கும் ஏன் பெரிய இடைவெளி உள்ளது நடப்பு விகிதத்தை நீங்கள் கணக்கிடும்போது நடப்பு விகிதம் என்பது நடப்பு பொறுப்புகளால் வகுக்கப்பட்டுள்ள நடப்பு சொத்துகள் என்று நீங்கள் கூறலாம் அனைத்து நடப்பு சொத்துகளையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் அது இருப்புச்சரக்கு அது கடன் விற்பனை அது முன்கூட்டி செலுத்திய செலவுகள் இது கையில் உள்ள பணம் இது வங்கியில் உள்ள பணம் அல்லது சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்கள் அனைத்தும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் மற்றும் நடப்பு சொத்துகளின் மொத்தம் நடப்பு விகிதத்தை கணக்கிடுவதற்கு நடப்பு சொத்துக்களை பின்னத்தில் மேலிலக்கம் ஆக்கிக்கொள்ளுங்கள் ஆனால் நடப்பு பொறுப்புகள் நம்மிடம் குறுகிய கால தன்னிச்சையான நிதி மற்றும் குறுகிய கால நிதி ஆகிய இரண்டையும் கொண்டிருக்கின்றன அவை வங்கி நிதி உட்பட்டவை நடப்பு பொறுப்புகளை பின்னத்தின் அடி எண்ணாக வைத்துக்கொள்வோம் ஆனால் ஆசிட் டெஸ்ட் விகிதம் அல்லது விரைவான விகிதத்தை கணக்கிடும்போது இது தற்போதைய சொத்து கழித்தல் இருப்புச்சரக்கு கழித்தல் இருப்புச்சரக்கு வகுத்தல் நடப்பு பொறுப்புகள் ஆகும் எனவே நடப்பு விகிதத்தை நாம் பார்க்கும்போது நடப்பு விகிதம் மிக அதிகமாக உள்ளது மற்றும் விரைவான விகிதம் அல்லது ஆசிட் டெஸ்ட் விகிதம் நிர்வகிக்கத்தக்க அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் உள்ளது நீங்கள் நடப்பு சொத்துகளிலிருந்து இருப்புச்சரக்குகளை கழித்தால் என்ன ஆகும் இந்த சொத்துக்கள் விரைவான சொத்துகளாக மாறும் இந்த சொத்துக்கள் நடப்பு சொத்துகளாக இருக்காது அவை விரைவான சொத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே விகிதம் இப்போது விரைவான சொத்துகள் வகுத்தல் நடப்பு பொறுப்புகளாகும் எனவே விரைவான சொத்துகள் என்பது விரைவான சொத்துகள் என்பது நடப்பு சொத்துக்கள் கழித்தல் இருப்புச்சரக்குகள் கழித்தல் நடப்பு பொறுப்புகளாகும் எனவே பின்னத்தின் அடி எண்ணில் மாற்றம் இல்லை பின்னத்தின் மேல் எண் மட்டுமே மாறுகிறது இந்த வழக்கில் ஆசிட் டெஸ்ட் விகிதத்தை கணக்கிடுவதற்கு நாம் விரைவான சொத்துக்களை எடுத்துக்கொள்கிறோம் விரைவான சொத்துக்கள் நடப்பு சொத்துக்கள் கழித்தல் இருப்புச்சரக்கு ஆகும் எனவே நீங்கள் நடப்பு சொத்துகளிலிருந்து இருப்புச்சரக்குகளைக் கழிக்கும்போது நிர்வகிக்கப்படும் அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் விகிதம் இருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை 11 எனவே இது 1 ஐ விடக் குறைவாக உள்ளது எனவே இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இதன் பொருள் அவர்களின் நடப்பு சொத்துக்களில் பெரிய பகுதி இருப்புச்சரக்கு ஆகும் அவர்களின் நடப்பு சொத்துக்களில் பெரிய பகுதி இறப்புச்சரக்கு மற்றும் அவர்கள் ஏன் பெரிய அளவில் இருப்புச்சரக்குகளை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான காரணம் தெளிவாக உள்ளது 1991 ஆம் ஆண்டு வரை எஃகு துறை பொதுத்துறைக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது மற்றும் செய்ல் 90 சந்தைப் பங்கை அனுபவித்து வருவதால் அவர்கள் ஏன் மிகப் பெரிய அளவிலான சரக்குகளை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான காரணம் மிகவும் தெளிவாக உள்ளது செய்ல் மேல் மக்கள் அவர்கள் எஃகு வாங்குவதற்கு மட்டுமே கடமைப்பட்திருந்தனர் வேறு எந்த நிறுவனமும் இல்லை இந்தியாவில் எஃகு தயாரிக்கவும் விற்கவும் வேறு எந்த நிறுவனமும் இல்லை டிஸ்கோ இசையை எதிர்கொள்ள வேண்டும் மேற்கு பகுதி 2 எஃகு துறையில் 2 தனியார் துறை நிறுவனங்களான லாயிட் 50 ஆனது அல்லது 60 ஆக மட்டுமே சந்தை குறைக்கப்பட்டது 50 அல்லது 60 சந்தை அவர்கள் மேற்கு சந்தையை இழந்தனர் அவர்கள் தெற்கு சந்தையை இழந்தனர் இந்தியாவின் மத்திய சந்தையின் ஒரு பகுதியை அவர்கள் இழந்தனர் இந்த நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை மத்திய பகுதி வரை விற்பனை செய்கின்றன பின்னர் சில பகுதி சில மைய பகுதி டிஸ்கோவால் வழங்கப்பட்டது இதன் பொருள் இப்போது விற்பனை வடக்கு கிழக்கு பகுதி மற்றும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளில் விடப்பட்டுள்ளது எனவே மொத்த சந்தையில் இருந்து அவர்கள் 90 95 சந்தையை அனுபவித்திருந்தார்கள் அவர்கள் சந்தையில் பாதியை இழந்தனர் இதன் பொருள் அவற்றின் உற்பத்தி தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்யப்படும் 6 ஆலைகளையும் நிறுத்த முடியாது எனவே உற்பத்தியை நிறுத்த முடியாவிட்டால் ஆனால் சந்தை இழந்துவிட்டால் இறுதியில் தயாரிப்பு எங்கு செல்லும் தயாரிப்பு முடிக்கப்பட்ட தயாரிப்பு முடிக்கப்பட்ட எஃகு சரக்குகளுக்குச் சென்று இருப்புச்சரக்கு பெருகி வருகிறது ஏனெனில் நீங்கள் தயாரிப்பை நிறுத்த முடியாது இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் என்றால் மக்களுக்கு நிரந்தர வேலைகள் உள்ளன அவர்களை வெளியே தூக்கி எறிய முடியாது உழைப்பை வெளியேற்ற முடியாதபோது ஆலையை மூட முடியாது ஏனெனில் இறுதியில் மக்களுக்கு சம்பளத்தை செலுத்த வேண்டும் ஆகவே நீங்கள் மக்களுக்கு சம்பளத்தை செலுத்த வேண்டியிருக்கும் போது ஆலையை மூட முடியாது மக்களை வெளியேற்ற முடியாது எனவே இறுதியில் நீங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் எனவே நீங்கள் கடந்த காலத்தில் தயாரித்த அதே வேகத்தில் உற்பத்தி செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் சந்தையின் பாதியை இழந்துவிட்டீர்கள் அதாவது உங்கள் இருப்புச்சரக்கு அதிகரிக்கும் நடப்பு விகிதத்திற்கும் ஆசிட் டெஸ்ட் சந்தையை மீட்டெடுக்க முயன்றது ஆனால் அவை இந்திய சந்தையைப் பொருத்தவரை தோல்வியடைந்தன இந்திய பிரதேசத்தைப் பொருத்தவரை ஏனெனில் இந்த தனியார் துறை நிறுவனங்களிலிருந்து வரும் எஃகு அவர்கள் ஒரு புதிய தொழில்நுட்பத்தைக் கொண்டு எஃகு உற்பத்தி செய்கிறார்கள் இது மிகவும் திறமையான தரமான உற்பத்தியைக் கொடுக்கும் அதே போல் நீங்கள் புதிய தொழில்நுட்பம் சமீபத்திய தொழில்நுட்பம் திறமையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது இயற்கையாகவே உங்கள் விலை மிகக் குறைவாகவோ அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவோ அல்லது நிர்வகிக்கக்கூடிய மட்டத்திலோ இருக்கும் எனவே நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய மட்டத்தின் விலையை வைத்திருக்கிறீர்கள் மேலும் நீங்கள் தரமான எஃகு வைத்திருக்கிறீர்கள் இது செய்ல் இன் மனித சக்தி 1 47 லட்சம் பேர்களாகும் இது இந்த நிறுவனத்தின் உண்மையான தேவையை விட மிக அதிகம் ஆகவே நீங்கள் பெரிய அளவில் உழைப்பாளிகளை வைத்திருந்தால் பகுத்தறிவு அடிப்படையில் மட்டும் அல்லாமல் வேறு சில விஷயங்களிலும் அந்த மக்களை நீக்க முடியாது அவர்கள் நிரந்தர ஊழியர்கள் இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் உங்கள் உற்பத்தி தொடர்ச்சியானது ஆனால் உங்கள் விற்பனை குறைந்துவிட்டது எனவே வருமானம் பாதியாகி வருகிறது வருமானம் பாதியாக குறைந்துவிட்டது செலவு 100மாக இருக்கிறது வெளியீடு உள்ளது ஆனால் சந்தையில் விற்பனை இல்லை அதனால் என்ன நடக்கும் நீங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்ட நிறுவனமாக மாறுவீர்கள் எனவே என்ன நடக்கும் இந்த செய்ல் அவர்களிடம் கேட்டார்கள் அரசாங்கம் கூட இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்வதிலிருந்து திரும்ப பெற்று தனியார் துறைக்கு விற்கவும் அதை தனியார் துறைக்கு விற்கவும் முயன்றது உலகளாவிய டெண்டர்களைக் கூட எஃகு அமைச்சகம் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது ஆனால் மிகப்பெரிய மனித சக்தி காரணமாக இந்த நிறுவனம் வாங்குபவர்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை எந்தவொரு உலக நிறுவனமும் அதைப் பற்றி யோசிக்க முடியவில்லை ஏனெனில் இந்திய தொழிலாளர் சட்டங்கள் மிகவும் கடினமானவை அந்த நிறுவனத்தில் தேவையில்லாத நபர்களை பணி நீக்கம் செய்வது மிக கடினம் யாராவது இந்த நிறுவனத்தை வாங்கினால் அவர்கள் இந்த மாதிரியான பெரிய அளவு மனித சக்த்திகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே இந்த நிறுவனத்தை வாங்க யாரும் முன்வரவில்லை இந்த நிறுவனத்தை வாங்க யாரும் முன்வராதபோது அரசாங்கம் இறுதியில் பொதுத்துறைக்குள் அதை புதுப்பிக்க நினைத்தது ஏனெனில் வேலைவாய்ப்பைச் சேமிக்கும் கேள்வி உள்ளது இல்லையெனில் நீங்கள் நிறுவனத்தை மூடிவிட்டால் 1 47 லட்சம் பேர் வேலை இழந்து விடுவர் எனவே அவர்கள் வேலைவாய்ப்பைக் காப்பாற்ற வேண்டும் அதனால் அந்த காரணத்தினால் அரசாங்கம் அதை புதுப்பிக்க நினைத்தது அதை புதுப்பிக்க அவர்கள் நினைத்தபோது நிறுவனம் மெக்கின்சிக்கு இன் உள் சூழ்நிலையையும் ஆய்வு செய்தார் இறுதியாக அவர்கள் சில அவதானிப்புகளைச் செய்தார்கள் நீங்கள் இந்திய சந்தையை இழந்துவிட்டீர்கள் என்று அவர்கள் சில அவதானிப்புகளை மேற்கொண்டனர் உங்கள் போட்டி மக்களுடனோ அல்லது இந்த சந்தையில் மிகவும் திறமையான வீரர்களுடனோ இருப்பதால் நீங்கள் அதை மீண்டும் பெற முடியாது எனவே அவர்களுடன் போட்டியிடுவதை நீங்கள் நினைக்க முடியாது நீங்கள் சந்தையை இழந்துவிட்டீர்கள் நீங்கள் சந்தையை இழந்துவிட்டீர்கள் எனவே இந்த இழந்த சந்தையை நல்லதாக்க நீங்கள் புதிய சந்தைகளைத் தேடி இந்த நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் எனவே புதிய சந்தைகளைத் தேடுங்கள் கடந்த காலங்களில் செய்தது போல உங்கள் தயாரிப்புகளை இந்தியாவில் விற்பனை செய்வதை விட ஏற்றுமதி செய்வதை நினைத்துப் பாருங்கள் எனவே மத்திய கிழக்கு நாடுகளான ஈரான் பரிந்துரைத்தார் இந்த மத்திய கிழக்கு நாடுகளான குவைத் உங்களுக்கு சந்தைகளாக இருக்கலாம் உங்கள் எஃகு அந்த நாடுகளுக்கு விற்பது பற்றி நீங்கள் நினைத்தால் நீங்கள் அவர்களுடன் விலை மற்றும் விநியோகச் சங்கிலி ஏற்பாட்டைப் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தலாம் பின்னர் நீங்கள் இந்தியாவில் இழந்த சந்தையை ஓரளவு மீட்டெடுக்கலாம் அல்லது நல்லதாக்கலாம் இந்தியாவில் இழந்த சந்தையைப் இந்தியாவுக்கு வெளியில் பெறலாம் எனவே அந்த ஆலோசனையை நிறுவனம் நன்கு எடுத்துக் கொண்டது துபாயில் க்கு பரிந்துரைத்தது கதையின் இரண்டாம் பகுதி ஆகும் உங்கள் மனித சக்தியை நீங்கள் குறைக்க வேண்டும் பொதுவாக எந்தவொரு நிறுவனத்தின் மொத்த மனிதவளமும் நிறுவனத்தின் மொத்த வருவாயில் 15 ஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது என்பது மெக்கின்சியின் ஐப் படித்தபோது உண்மையான செலவு நிறுவனத்தின் மனித வள செலவு 22 க்கும் அதிகமாக இருந்தது இந்த நிறுவனத்தில் 1 47 லட்சம் பேர் தேவையில்லை தேவைக்காக மனித வளத்தை பணி சேர்க்காமல் பிற காரணங்களுக்காகவும் பணி சேர்த்தனர் அவர்கள் உபரி மக்கள் எனவே மெக்கின்சி இரண்டாவது நடவடிக்கையாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் மனித சக்தியைக் குறைக்க வேண்டும் என்றார் ஒன்று நீங்கள் தன்னார்வ ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் அல்லது சில நபர்களை அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் மொத்த தொகை அல்லது இது போன்ற ஒன்றைக் கொடுத்து வெளியே தள்ளுங்கள் அல்லது எப்படியாவது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதைச் செய்யுங்கள் ஆனால் மனித சக்தியைக் குறைக்க வேண்டும் எனவே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் செய்ல் ஆகிய இடங்களில் உள்ள 3 ஆலைகளை நவீனமயமாக்க 50000 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் எனவே 3 ஆலைகளுக்கு 50000 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது இந்த பணத்தை நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த பணத்தை நீங்கள் ஏற்பாடு செய்ய முடிந்தால் உங்கள் தொழில்நுட்பத்தை நவீனப்படுத்தலாம் உங்கள் ஆலைகளை நவீனப்படுத்தலாம் அந்த தொழில்நுட்பத்திலிருந்து வெளிவரும் தயாரிப்பு மற்றும் அந்த விலையில் உலகச் சந்தைகளில் மட்டும் அல்ல இந்திய சந்தைகளிலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளதக்கதாக இருக்கும் மேலும் நீங்கள் போட்டியிடும் துறை நிறுவனங்களுடன் போட்டியிட முடியும் எனவே அந்த பணம் 50000 கோடி எளிதில் கிடைக்கவில்லை ஏனெனில் இந்த நிறுவனம் அரசாங்கத்துடன் எஃகு அமைச்சகத்துடன் பல ஆதாரங்களுடன் கடுமையாக முயற்சித்தது ஆனால் அவர்களால் இந்த பணத்தை ஏற்பாடு செய்ய முடியவில்லை ஆனால் எப்படியோ பல கட்டமாக இப்போது அவர்கள் பழைய ஆலைகளை புதிய அலைகளாக மாற்றி வருகிறார்கள் மேலும் அவை தொழில்நுட்பத்தையும் மேம்படுத்துகின்றன எனவே இப்போது செய்ல் என்பது சக்கரங்களில் திரும்பி வருவது போல் தெரிகிறது இப்போது நடப்பு விகிதம் குறைந்து வருகிறது இது கட்டைவிரல் விதிக்கு நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது உங்கள் விரைவான விகிதம் ஏற்கனவே நிர்வகிக்கப்பட்ட விகிதமாக இருந்தது இது ஏற்றுக்கொள்ளத்தக்க மட்டத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் ஆகவே 2017 அல்லது 16 அல்லது 15 ஆம் ஆண்டுகளுக்கான சமீபத்திய விகிதங்களை நீங்கள் கணக்கிட்டால் செய்ல் இன் செயல்திறனில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று நினைக்கிறேன் எனவே அது மேம்பட்டுள்ளது ஏனென்றால் அவை தொழில்நுட்பத்தை மாற்றியதால் மட்டும் அல்ல அவர்கள் உள்நாட்டு சந்தையிலும் தங்கள் நிலையை மேம்படுத்தியுள்ளார்கள் அவர்கள் அதை உலக சந்தைகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறார்கள் மேலும் சிறந்த தொழில்நுட்பம் சிறந்த தயாரிப்புகள் மிகவும் போட்டியிடும் விலையில் அவர்கள் சந்தையில் விற்பனை செய்தால் மேம்பட்டு வருகிறார்கள் எனலாம் எனவே இது செய்ல் இல் உள்ள பணி மூலதன நிலை ஆகியவற்றிலிருந்து கிடைத்த அறிகுறி என்னவென்றால் நடப்பு விகிதத்திற்கும் விரைவான விகிதத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது என்பதாகும் எனவே இருப்புச்சரக்குகளின் காரணமாகத் தான் இந்த வித்தியாசம் இருப்புச்சரக்கு ஏன் அதிகமாக இருந்தது என்பதையும் நான் உங்களுக்குச் சொன்னேன் செய்ல் எப்படி கடந்த காலங்களில் 10 15 ஆண்டுகளை கடந்து வந்தது என்றும் சொன்னேன் இன்னும் அது ஒரு நோய்வாய்ப்பட்ட நிறுவனம் தான் இன்னும் அது ஒரு நோய்வாய்ப்பட்ட நிறுவனம் தான் இது ஆபத்திலிருந்து வெளிவந்துள்ளது என்று கருத முடியாது ஆனால் அதன் நிலை மேம்பட்டுள்ளது இப்போது அவர்கள் திறமையான இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளனர் தொழில்நுட்ப ரீதியாக சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிதி ரீதியாக சிறந்தவர்கள் அறிவுள்ளவர்கள் இவர்கள் பழைய ஊழியர்களை புதிய நபர்கள் கொண்டு மாற்றுகிறார்கள் இப்போது அவர்கள் உலகச் சந்தைகளிலும் போட்டியிட நினைக்கிறார்கள் மேலும் அவர்கள் அதனுடன் நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் மற்ற 2 நிறுவனங்களைப் பற்றி நீங்கள் பேசும்போது மற்ற 2 நிறுவனங்களான டிஸ்கோவைப் பார்ப்பீர்கள் டிஸ்கோ அவர்கள் ஆக்ரோஷ அணுகுமுறையைப் பின்பற்றுகிறார்கள் ஆக்ரோஷ அணுகுமுறையைப் பின்பற்றுவது அனைத்து நிறுவனங்களுக்கும் மிக எளிதாக சாத்தியமில்லை என்பதை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் நாளை எந்த நிறுவனத்தில் சேர்ந்தாலும் நீங்கள் எந்தவொரு நிறுவனத்தின் நிதித் துறையில் பணி புரிய நேரிட்டாலும் உதாரணமாக கடவுளின் கிருபையுடன் நீங்கள் ஒரு நிறுவனத்தின் சி ஓ ஆக மாறினால் குறுகிய கால நிதி மேலாண்மையை பொறுத்த வரை ஆக்ரோஷ அணுகுமுறையைப் பின்பற்ற முடியாது ஆனால் ஜே எல் மிகவும் திறமையாக செயல்பட்டு வருகிறது இதை நீங்கள் பார்த்தால் இந்த விகிதம் இது நடப்பு விகிதம் இந்த நிறுவனத்தில் உள்ள குறுகிய கால நீர்மைத்தமை நிலையை பார்த்தால் இந்த நிறுவனத்தில் நடப்பு விகிதம் 0 5 ஐ விட குறைவாக உள்ளது நடப்பு சொத்துகளின் அளவு 20 மட்டுமே உள்ளது எனவே இந்த நிறுவனம் எப்போதுமே அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது என்று நீங்கள் நினைக்கவில்லையா தொழில்நுட்ப ரீதியாக திவாலாகிவிடும் அல்லது சப்ளையர்களுக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் செலுத்த முடியாமல் போகும் நிலை வரும் ஆனால் இந்த நிறுவனம் இந்த சூழ்நிலைக்கு வரவில்லை ஏனென்றால் இதற்க்கு பின்னால் ஒரு ரகசியம் உள்ளது பெரும்பாலான எஃகு ஜே டபிள்யூ போர் நிலைமை நடந்துகொண்டிருந்தது எனவே அவர்கள் அதிகம் பயன்படுத்தப் படும் ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள் இப்போது அவர்கள் ஏவுகணைகளின் குண்டுகளை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த நிறுவனங்கள் இந்தியாவில் இருந்து வந்த நிறுவனங்கள் மற்றும் வெவ்வேறு பகுதிகளை அவர்கள் அந்த பொருட்களை சேகரித்து வருகின்றன பின்னர் அவர்கள் அதை முடிக்கப்பட்ட எஃகுக்கு மாற்றுகிறார்கள் எனவே ஜிண்டால் ஸ்டீல் ஆலையில் முடிக்கப்பட்ட எஃகு தயாரிக்கும் ஒரு குழு நிறுவனமாகும் ஆனால் அவற்றின் மூலப்பொருள் மத்திய கிழக்கில் உள்ள தங்கள் சொந்த குழு நிறுவனத்திடமிருந்து வருகிறது எனவே அவர்களின் சப்ளையரும் அல்லது துணை நிறுவனம் அவர்கள் சேகரிக்கும் மூலப்பொருட்களை அவர்கள் அங்கிருந்து ஏவுகணைகள் மற்றும் அவற்றின் குண்டுகளைப் பயன்படுத்த ஏற்பாடு செய்கிறார்கள் மேலும் பல பிற ஆதாரங்களும் அவர்களுக்கு உண்டு எனவே பயன்படுத்திய எஃகு மற்றும் மூல எஃகு இரும்புத் தாது ஆகியவற்றைப் பிற நாடுகளிலிருந்து அவர்கள் ஏற்பாடு செய்கின்றனர் பின்னர் அவர்கள் அதை இந்தியாவில் உள்ள ஜிண்டால் ஸ்டீல் ஒர்க்ஸ் உரிய தேதியில் பணம் செலுத்த முடியாவிட்டாலும் அந்த செய்தி குழுவிலிருந்து வெளியேறாது ஒரு நிறுவனம் ஒரு குழு நிறுவனம் மற்ற குழு நிறுவனத்திற்கு பணம் செலுத்துகிறது அந்த குழு நிறுவனம் சப்ளையருக்கு அதைப் பொருட்படுத்த மாட்டார் ஏனெனில் அவர்கள் இருவருக்கும் ஒரே உயர் நிர்வாகம் தான் உயர் நிர்வாகம் ஒன்றுதான் எனவே நற்பெயரைக் கெடுக்கும் கேள்வி இல்லை சந்தையில் நிதி நம்பகத்தன்மையை இழக்க மாட்டார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சந்தையில் எந்தவொரு நல்லெண்ணத்தையும் இழப்பார்களோ என்று எந்த கேள்வியும் இல்லை அவை இரண்டும் குழு நிறுவனங்கள் ஆமாம் சப்ளையர் குழுவிற்குள்ளும் இறுதி பயனரும் குழுவிற்குள் இருந்தால் நீங்கள் ஆக்ரோஷ அணுகுமுறையை பின்பற்றுவது மற்றும் நடப்பு சொத்துகளின் அளவை 20 மட்டுமே பராமரிப்பது பற்றி எளிதாக சிந்திக்கலாம் ஆனால் நீங்கள் சுயாதீன நிறுவனம் மற்றும் சந்தையில் சுயாதீனமாக செயல்பட்டு வருகிறீர்கள் மற்றும் சந்தையில் சுயாதீனமான சப்ளையர்களாக எண்ணிக்கையைப் பொறுத்து நாம் அவர்களிடமிருந்து பொருட்களை எதிர்பார்க்கிறோம் என்றால் ஆக்ரோஷ அணுகுமுறையைப் பின்பற்றுவது மிகவும் கடினம் என்று நான் நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இதை ஆபத்தானது என்றும் அழைக்கலாம் எப்போது வேண்டுமானாலும் நிறுவனம் அவர்களின் நடப்பு சொத்து நிலை மிகவும் குறைவாக இருப்பதால் எனவே இந்த 20 இல் அவர்களிடம் பணமும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்துக் கொள்ளலாம் அவர்கள் சந்தைப்படுத்தக்கூடிய பத்திரங்களும் அவர்களிடம் இருக்க வேண்டும் கடன் விற்பனையும் அவர்களிடம் இருக்க வேண்டும் அவர்களிடம் இருப்புச் சரக்குகளும் இருக்க வேண்டும் அவர்களின் பொறுப்புகள் நடப்பு சொத்துக்களை விட 80 அதிகம் எனவே நடப்பு சொத்துக்களில் இருந்து போதுமான பணம் கிடைக்கவில்லை என்றால் செலுத்த வேண்டிய எந்தவொரு பொறுப்பும் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் கட்டணம் செலுத்துவதில் தவறி விடுவார்கள் என்பதாகும் எந்தவொரு நிறுவனமும் பணம் செலுத்துவதில் தவறி விடலாம் அது மற்றபடி ஒரு நல்ல நிறுவனமாக இருக்கலாம் அந்த நிறுவனத்தால் உரிய தேதியில் அல்லது உரிய நேரத்தில் பணம் செலுத்த முடியாவிட்டால் அந்த நிறுவனம் தொழில்நுட்ப ரீதியாக திவாலானது என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஆக்ரோஷம் அணுகுமுறையைப் பின்பற்றினால் அந்த நொடித்துப்போவது மிகவும் சாத்தியமாகும் எனவே நாங்கள் அதைத் தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் ஆனால் அது முடிந்தால் நாம் அதைச் செய்யலாம் உண்மையான கதை டிஸ்கோவுடன் உள்ளது நடப்பு சொத்துக்களில் வெறும் 23 மட்டுமே வைத்து டிஸ்கோ வாங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் நடப்பு சொத்துகளில் வெறும் 23 அல்லது மிகக் குறைந்த நடப்பு விகிதத்துடன் நிகழ்ச்சியை நிர்வகிக்கிறார்கள் எனவே டிஸ்கோவின் ஆகியவற்றின் கதையை நீங்கள் பார்த்தால் நாம் பல விஷயங்களைக் கற்றுக்கொள்ளலாம் நாம் நிதி ரீதியாக ஒழுக்கமாக இருந்தால் நம் அமைப்பு விழிப்புடன் இருந்தால் நடப்பு சொத்துகளை மிகக் குறைந்த அளவை வைத்திருப்பதன் மூலம் கூட நீங்கள் நிகழ்ச்சியை நடத்த முடியும் மேலும் நீர்மைத்தன்மையையும் கொண்டிருக்கலாம் போதுமான நீர்மைத்தன்மை நீங்கள் தொழில்நுட்ப ரீதியாக கடன் தீர்க்க வகையுடையவராக இருக்கலாம் எல்லா கட்டணங்களையும் சரியான நேரத்தில் செய்து நிதிச் செலவிலும் கணிசமாக சேமிக்கவும் பின்னர் நீங்கள் நிறுவனத்தின் லாபத்தை அதிகரிக்க முடியும் ஆகவே பணி மூலதனம் ஒரு பயனுள்ள மற்றும் முக்கியமான கற்க வேண்டிய பாடம் இதிலிருந்து இருப்புநிலைக் குறிப்பின் கீழ் பகுதியை திறமையாக நிர்வகிக்கவும் மேலும் பயனுள்ளதாகவும் கற்றுக்கொண்டால் நிதிச் செலவைச் சேமிக்கவும் நிர்வகிக்கவும் முடியும் என்று நான் நினைக்கிறேன் மேலும் நிதிச் செலவை வெற்றிகரமாக நிர்வகிக்க முடிந்தால் மற்ற செலவும் தானாகவே நிர்வகிக்கப்பட்டு விடும் மற்ற செலவுகளும் நிர்வகிக்கப்படவேண்டும் ஆனால் இறுதியில் செலவு மொத்த உற்பத்தி செலவு கட்டுப்பாட்டில் இருக்கும் சந்தையில் ஒரு போட்டி நிலையை வைத்திருப்பதன் மூலம் லாபத்தை அதிகரிக்க முடியும் எனவே இது பணி மூலதன நிர்வாகத்தின் அறிமுக பகுதியாகும் இது வரை பணி மூலதன நிர்வாகத்தின் அடித்தளம் இப்போது வகுப்புகள் இதுவரை இனிமேல் இந்த விஷயத்தின் மொத்த கட்டமைப்பையும் அடுத்த கருத்தாக்கத்தில் நான் உங்களுடன் பேசுவது ஒரு நிறுவனத்தின் பணி மூலதன தேவைகளை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதுதான் வெவ்வேறு நுட்பங்கள் கருவிகள் வெவ்வேறு நிறுவனங்களின் அல்லது ஒரு நிறுவனத்தின் பணி மூலதனத் தேவைகளை எவ்வாறு மதிப்பிடுவது என்று கிடைக்கக்கூடிய கருவிகள் நுட்பங்கள் மற்றும் செயல்முறைகள் என்ன எல்லாவற்றையும் நான் உங்களுடன் அடுத்த வகுப்பில் விவாதிப்பேன் சொற்களஞ்சியம்